நாம் அடுத்த தொகுதி 3 2 ஐ சரக்கு மதிப்பீட்டில் தொடங்குவோம் எங்கள் முந்தைய தொகுதிகள் உங்களுக்கு நினைவிருக்கின்றன என்று நம்புகிறேன் முன்னதாக நாம் இருப்புநிலை பற்றி விவாதித்தோம் லாபம் மற்றும் இழப்பு கணக்கு பற்றியும் விவாதித்தோம் கடந்த இரண்டு விரிவுரைகளில் தேய்மானம் அதன் கணக்கீடு மற்றும் தேய்மானத்தின் பல்வேறு முறைகள் பற்றியும் விவாதித்தோம் இன்று நாம் P மற்றும் L இருப்புநிலை இரண்டிலும் உள்ள மற்றொரு முக்கியமான சரக்குகள் பற்றி பாப்போம் எனவே சரக்கு மதிப்பீட்டை நாம் குறிப்பாகப் பார்ப்போம் இப்போது சரக்கு மூலம் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் இது பங்கு என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது வணிகத்தின் சாதாரண போக்கில் விற்பனைக்கு வைக்கப்படும் உறுதியான சொத்தை குறிக்கிறது எனவே உங்களிடம் பலவிதமான சரக்குகள் உள்ளன பொதுவாக நீங்கள் மூலப்பொருட்களை வாங்குவதிலிருந்து தொடங்குவீர்கள் எனவே ஏதேனும் ஒரு காலகட்டத்தின் முடிவில் அல்லது ஆண்டு இறுதியில் பயன்படுத்தப்படாத மூலப்பொருள் இருந்தால் அவை மூலப்பொருட்களின் சரக்கு என அழைக்கப்படும் பொருட்களை தயாரிக்க மூலப்பொருள் சில செயற்பாட்டுக்கு உள்ளிடப்படும் இப்போது செயலாக்கத்தின் போது அது முடிக்கப்படாவிட்டால் அவை மூலப்பொருள் என்று அழைக்கப்படாது அவை செயலாக்கத்தில் உள்ள பொருட்கள் என்று அழைப்போம் அனுப்பத் தயாராக இருக்கும் பொருட்களும் இருக்கும் ஆனால் இன்னும் விற்கப்படவில்லை உங்களிடம் முடிக்கப்பட்ட பொருட்களின் பங்கு இருக்கும் உற்பத்தியை பொறுத்தவரை ஆர் எம் பங்குகளின் முக்கிய பொருட்கள் WIP பங்கு மற்றும் FG பங்கு இவை ஒரு உற்பத்தி நோக்கு இருக்குமேயானால் வரக்கூடியவை ஒரு வர்த்தக முறை பொறுத்தவரை அவர்களிடம் முடிக்கப்பட்ட பொருட்களின் பங்கு மட்டுமே இருக்கலாம் சில சமயங்களில் மறுவிற்பனை செய்வதற்காக வாங்கப்பட்ட பொருட்களின் பங்கு என்றும் அழைக்கலாம் இப்போது இதைத் தவிர பராமரிப்பு நோக்கங்களுக்காக நம்முடன் தக்கவைத்துக்கொள்ள சில உருப்படிகள் இருக்கலாம் அவை உதிரி பாகங்களின் ஒரு பகுதியையும் உதிரி பாகங்கள் சரக்குகளின் ஒரு பகுதியையும் அல்லது அத்தகைய வகை பங்குகளையும் உருவாக்கும் எனவே இதுதான் சரக்கு இப்போது உதாரணமாக நீங்கள் சில நிலங்களை வைத்திருந்தால் அது ஒரு சரக்காக இருக்குமா இதை ஒரு சரக்கு என வகைப்படுத்தலாமா பெரும்பாலும் பதில் இல்லை ஏனெனில் நிலம் ஒரு நிலையான சொத்து நிலம் மீட்டமைக்கப்படுவதில்லை நீங்கள் பொதுவாக நிலத்தை வாங்குகிறீர்கள் நீங்கள் அதை கட்டுமான நோக்கங்களுக்காகப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது அதை தொழிற்சாலைக்கு பயன்படுத்தலாம் அல்லது அதை உங்கள் கடைக்கு பயன்படுத்தலாம் எனவே 'நிலம்' பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலையான சொத்தாக மாறும் மறுவிற்பனை செய்யப்படாது எனவே நிலம் பொதுவாக சரக்குகளின் ஒரு பகுதியாக இருக்காது எனவே எந்த சந்தர்ப்பங்களில் இது சரக்குகளின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று யாராவது சொல்ல முடியுமா ஆம் உங்களில் சிலர் கட்டுமானத்தில் இருக்கும் ஒரு நிறுவனத்திற்கு சரியான பதில்களைத் தருகிறீர்கள் என்று நினைக்கிறேன் பில்டர்களுக்கு அத்தகைய நிறுவனங்களுக்கான டெவலப்பர்கள் ஒரு சரக்கு எனவே அவர்கள் நிலத்தை வாங்குகிறார்கள் அல்லது அவர்கள் நிலத்தை விற்கிறார்கள் பின்னர் அவர்கள் சில குடியிருப்புகள் அல்லது கடைகள் அல்லது கோடவுன்களைக் கட்டுகிறார்கள் பின்னர் அவர்கள் அதை முடித்த பொருட்களாக விற்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நிலம் ஒரு சரக்குகளாக மாறும் ஆனால் அவற்றைத் தவிர நிலத்தை வகைப்படுத்த வேண்டும் ஏனெனில் சரக்குகளாக வகைப்படுத்தக்கூடாது ஏனென்றால் சாதாரண வணிகப் போக்கில் விற்பனைக்கு வரும் பொருட்களாக இதை வரையறுக்கிறோம் இப்போது உதாரணத்திற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு கார்கள் கார்களை ஒரு சரக்குகளாகக் கருத முடியுமா மீண்டும் பெரும்பாலும் பதில் இல்லை என்பது கார் என்பது சொந்த பயன்பாட்டிற்காக அல்ல எனவே அவை வாகனங்கள் என வகைப்படுத்தப்பட்டு உறுதியான நிலையான சொத்துகளாக வைக்கப்படுகின்றன சில நிறுவனங்களுக்கு மட்டுமே கார் ஒரு சரக்காக பார்க்கப்படுகிறது அவை எவை என்றால் எடுத்துக்காட்டாக டாடா மோட்டார்ஸ் அவர்கள் கார் அல்லது மாருதி உற்பத்தியாளர்கள் அவர்கள் காரின் உற்பத்தியாளர்கள் எனவே அவர்களுக்கு கார் ஒரு சரக்கு கார் டீலர்களுக்கும் கூட அவர்கள் கார்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கார் ஒரு சரக்கு ஆனால் மற்ற அனைவருக்கும் அது இல்லை எனவே பொதுவாக வாங்கப்பட்ட மற்றும் விற்கப்படும் எந்தவொரு பொருளையும் நீங்கள் தெளிவாகக் கருதுகிறீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் ஒரு மூலப்பொருளைச் செயலாக்கி அதை விற்கிறீர்கள் பின்னர் இந்த பொருட்கள் மூலப்பொருளாகவும் செயல்பாட்டில் உள்ளன மற்றும் முடிக்கப்பட்ட சரக்கு பொருட்களாகவும் உள்ளன இப்போது லொஸ் கருவிகள் அல்லது பராமரிப்புப் பொருட்கள் போன்ற மிகச் சிறிய பொருட்களைத் தவிர மற்றவை சரக்குகளின் ஒரு பகுதியாகும் ஏனெனில் அவை பொருட்கள் தயாரிப்பிலும் பேணப்படும் இருப்பினும் நீங்கள் இயந்திர உதிரிபாகங்களை வைத்திருந்தால் அத்தகைய பொருட்களை நிலையான சொத்துகளாக வகைப்படுத்த வேண்டும் ஏனெனில் அவை விற்பனையின் நோக்கத்திற்காக இல்லை இப்போது சரக்குகளின் மதிப்பீடு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இருப்புநிலைப் பட்டியலில் உள்ள உங்கள் சொத்துக்களின் பொருட்களில் சரக்கு ஒன்றாகும் எனவே எந்தவொரு மதிப்பீடும் நீங்கள் சொத்தின் அதிகப்படியான மதிப்பைக் காட்டுகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் சரக்குகளை மதிப்பிடுவதில் இருந்தால் அது தவறானது ஏனென்றால் நீங்கள் உங்கள் சொத்துக்களின் குறைந்த மதிப்பைக் காட்டுகிறீர்கள் இது மிகவும் முக்கியமான பொருளாகும் ஏனெனில் இது ஒருபுறம் நம் இருப்புநிலைப் பாதையை பாதிக்கிறது இது நம் P மற்றும் L கணக்கையும் பாதிக்கிறது ஏனெனில் P மற்றும் L சரக்கு ஒரு உருப்படி எனவே நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் சரக்குகளில் மாற்றம் என்பது ஒரு இலாப நட்ட உருப்படி ஆகும் எனவே இது நம் லாபம் அல்லது இழப்பை அந்தக் காலத்திற்கு பாதிக்கும் எனவே இந்த காரணத்திற்காக சரக்குகளின் சரியான மதிப்பீட்டை அடைவதற்கு சரியான கொள்கைகளைப் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் எனவே சரக்குகளின் விலையில் என்ன நடக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம் எனவே சரக்குகளின் விலை ஒரு முக்கியமான பகுதி என்பது நாம் வாங்கிய செலவு அல்லது கையகப்படுத்தும் செலவு எனவே நீங்கள் 20000 க்கு மூலப்பொருளை வாங்கியிருந்தால் 20000 நம் விற்பனையாளரிடமிருந்து ஒரு பில்லாக வரும் அது சரக்குகளின் விலையாக இருக்கும் ஆனால் அது தவிர இன்னும் சில பொருட்களை நாம் சேர்க்கிறோம் அதில் சம்பந்தப்பட்ட சில வண்டிகளை அல்லது அதை நம் தொழிற்சாலைக்கு அல்லது நம் சேமிப்பக கோடவுனுக்கு கொண்டு வருவதற்கு சில சரக்குகளை செலுத்துகிறோம் பின்னர் அதை உள்நோக்கி கொண்டு செல்வதற்கு செலவிடப்படும் செலவும் செலவில் சேர்க்கப்படும் ஏனெனில் அது கொள்முதல் செலவு மட்டுமல்ல இருப்பிட மாற்றத்தையும் நாம் பார்க்கிறோம் நீங்கள் இருப்பிடத்தை மாற்றினால் அது சரக்கு செலவில் சேர்க்கப்படும் சரக்கு மாற்றத்தின் நிலை மாறினால் அந்த செலவுகளும் சேர்க்கப்படும் எனவே எடுத்துக்காட்டாக நாம் 20000 க்கு மூலப்பொருளை வாங்கியுள்ளோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் வண்டிக்கு 1000 செலவிட்டோம் எனவே 20 பிளஸ் 1 இப்போது செலவு 21 ஆகும் பின்னர் மூலப்பொருளை முடிக்கப்பட்ட பொருட்களாக மாற்ற 5000 ரூபாயை செலவிடுகிறோம் முடிக்கப்பட்ட பொருட்களின் சரக்குகளை நாம் மதிப்பிடும்போது 21 பிளஸ் 5 என்று 20 பிளஸ் 1 ஐ எடுத்துக்கொள்வோம் எனவே சரக்கு மதிப்பு 26000 ஆகும் எனவே இருப்பிடத்தை மாற்ற அல்லது நிபந்தனை மாற்றத்திற்காக செலவிடப்படும் எந்தவொரு தொகையும் சரக்கு செலவைக் கணக்கிடுவதற்கு சேர்க்கப்படலாம் நிபந்தனையை மாற்றுவதில் வேறு சில விஷயங்கள் இருக்கக்கூடும் நாம் அதில் சில கூடுதல் பொருட்களைச் சேர்த்துள்ளோம் அல்லது பேக்கிங்கை மாற்றியுள்ளோம் இவை அனைத்தும் சரக்கு செலவில் சேர்க்கப்படலாம் இப்போது ஒரு கணக்கியல் தரநிலை 2 உள்ளது மற்றும் புதிய தொடரில் இந்தாஸ் 2 உள்ளது இது சரக்குகளின் மதிப்பீடு எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை வரையறுக்கிறது எனவே AS 2 இன் படி சரக்கு விலை அல்லது நிகர உணரக்கூடிய மதிப்பு எது குறைவாக இருந்தாலும் மதிப்பிடப்பட வேண்டும் தேய்மானத்தைப் பற்றி விவாதிக்கும் போது நாம் சில கருத்துகளைப் பற்றி விவாதித்தோம் அந்தக் கருத்து சரக்குகளின் மதிப்பீட்டை நேரடியாகக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அந்த கருத்து உங்களுக்கு நினைவிருக்கிறதா அது கன்செர்வேட்டிசம் என்பதாகும் நாம் விவாதிக்கும்போது சரக்கு 26000 செலவாகும் என்று சொன்னால் கன்செர்வேடிசம் காரணமாக அதன் சந்தை மதிப்பு 22000 என்று குறைந்துவிடும் என்றோம் இதனால் இதை இருப்புநிலைக் குறிப்பில் நாம் 26000 ஐ எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆனால் அதை 22000 என்று மட்டுமே பதிவு செய்வோம் ஆனால் செலவு 26 என்றால் அதன் சந்தை மதிப்பு 29 ஆகும் எனவே நம்மிடம் 3000 ரூபாய் லாபம் உள்ளது ஆனால் லாபம் இன்னும் அடையப்படவில்லை எனவே நாம் அதை 29 ஆக மதிப்பிட மாட்டோம் அதை 26 இல் மட்டுமே வைத்திருப்போம் எனவே மதிப்பீட்டின் நோக்கத்திற்காக இது செலவு அல்லது நிகர உணரக்கூடிய மதிப்பு என்பதாகும் இவற்றில் எது குறைவாக இருந்தாலும் சரி எனவே செலவு என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நிகர உணரக்கூடிய மதிப்பால் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் அது என்னவென்று யாராவது சொல்ல முடியுமா இது சந்தை மதிப்புக்கு மிக நெருக்கமாக உள்ளது ஆனால் நிகர உணரக்கூடிய மதிப்பைக் கணக்கிடுவதற்கான சந்தை மதிப்பில் சிறிதளவு சரிசெய்தல் அவசியம் எனவே இது வணிகத்தின் சாதாரண போக்கில் அந்த பொருளின் மதிப்பிடப்பட்ட விற்பனை விலை எனவே பொருளை விற்பனை விலையில் நீங்கள் மதிப்பிட்டால் அந்த பொருளை விற்பனை செய்வதற்கு நீங்கள் சில செலவுகளைச் செய்ய வேண்டியிருக்கும் மதிப்பிடப்பட்ட விற்பனை விலை குறைக்கப்படும் அவை விற்பனையை முடிக்க தேவையான செலவைக் கழித்தல் அது கமிஷனாக இருக்கலாம் அது தேவைப்படும் சில பேக்கிங் ஆக இருக்கலாம் ஏனென்றால் நாம் அதை அதிகம் உணரப் போவதில்லை ஆனால் நாம் அதைச் செலவழிக்க வேண்டியிருக்கும் அதை செலவில் இருந்து குறைப்போம் இது சந்தை மதிப்பிலிருந்து நிகர உணரக்கூடிய மதிப்பை அடைவது ஆகும் ஆகவே நிகர உணரக்கூடிய மதிப்பு என்பது அந்த குறிப்பிட்ட சரக்குகளை சாதாரண வணிகப் போக்கில் விற்க நேர்ந்தால் அது நீங்கள் மீட்டெடுக்கும் தொகையை குறிக்கிறது இப்போது நிகர உணரக்கூடிய மதிப்பைக் கணக்கிடுவதற்கு மிக எளிய வழக்கை எடுத்துக்கொள்வோம் இப்போது 19 20 ஆண்டு இறுதிக்கு அரைவாசி முடிக்கப்பட்ட தயாரிப்புக்கான விலை 70000 என்று வைத்துக்கொள்வோம் அதை முடிக்க மேலும் 10000 ரூபாய்களை செலவிட வேண்டியிருக்கும் பின்னர் தயாரிப்பு 60000 க்கு விற்கப்படலாம் ஆனால் மீண்டும் விற்பனை விலையில் 5 சதவீத கமிஷனை செலுத்த வேண்டியிருக்கும் இப்போது 19 மற்றும் 20 ஆம் ஆண்டுடன் முடிவடைந்த இருப்புநிலைக் குறிப்பில் சரக்குகளின் மதிப்பு என்னவாக இருக்கும் எனவே நீங்கள் எவ்வளவு செலுத்துவீர்கள் 70 அல்லது 60 அல்லது வேறு எதையாவது செலுத்துவீர்கள் ஏனெனில் செலவு 70 என நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அதன் விற்பனை விலை துரதிர்ஷ்டவசமாக 60 மட்டுமே எனவே நீங்கள் 60 எடுப்பீர்களா உண்மையில் நீங்கள் என் வி அல்லது நிகர உணரக்கூடிய மதிப்பைக் கணக்கிட வேண்டும் நான் கணக்கீட்டை உங்களுக்குக் காண்பிப்பேன் இப்போது எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் 70 ஆக இருக்கும் விலையை நாம் கருத்தில் கொள்ள முடியாது ஏனெனில் சந்தை மதிப்பு 70 க்கும் குறைவாக உள்ளது எனவே நாம் 60 என்ற விற்பனை விலையுடன் தொடங்கினோம் இதிலிருந்து இது அரைவாசி முடிக்கப்பட்ட பொருட்கள் என்பதால் 10000 உருப்படியை முடிக்க அதிக செலவு தேவை எனவே இதை முடிக்க மதிப்பிடப்பட்ட செலவு 10 ஆக 60 கழித்தல் 10 மற்றும் விற்பனையில் 5 சதவீத கமிஷனை நாம் செலுத்த வேண்டும் எனவே 60000 முதல் 5 சதவிகிதம் வரை 3000 என்பது ஒரு கமிஷன் 60 கழித்தல் 10 கழித்தல் 3 அதாவது நீங்கள் அந்த பொருளை விற்று விற்பனை செய்தால் 47000 ஐ நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் செய்த செலவு 70 ஆகும் ஆனால் இருப்புநிலைப் பட்டியலில் நாம் பதிவு செய்யப் போவது 47000 மட்டுமே செலவு அல்லது என் வி எது குறைவாக இருந்தாலும் அது இருப்புநிலை நோக்கங்களுக்கான சரக்குகளின் மதிப்பாக இருக்கும் இப்போது விவாதத்திற்காக மட்டும் வைத்துக்கொள்வோம் இந்த பொருளின் விலை 47000 ஆக இருந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் இந்த 60 கழித்தல் 10 கழித்தல் 3 நிகர உணரக்கூடிய மதிப்பு 47 ஐ நாம் இன்னும் கணக்கிட்டிருப்போம் ஆனால் அதன் கொள்முதல் செலவு 40 ஆகும் எனவே 47 அல்லது 40 எந்த விஷயத்தில் 4000 செலவில் நாம் அதைப் பெறுவோம் எனவே மதிப்பீட்டிற்கான ஒரு முக்கியமான அடிப்படை விதி இதுவாகும் இது எப்போதும் செலவு அல்லது என் இப்போது சரக்குகளை மதிப்பிடுவதற்கு சில நுட்பங்கள் அல்லது சில முறைகள் உள்ளன அவற்றைப் பற்றியும் விவாதிப்போம் இப்போது செலவை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்த ஐந்து முறைகள் உள்ளன ஆனால் சந்தை மதிப்பைக் கணக்கிடும்போது மேலும் தொழில்நுட்பங்களுக்கு செல்ல வேண்டும் எனவே குறிப்பிட்ட அடையாளமான FIFO LIFO எடையுள்ள சராசரி மற்றும் சரிசெய்யப்பட்ட விற்பனை விலை என ஐந்து முக்கியமான முறைகளைப் பற்றி விவாதிக்க உள்ளோம் இப்போது என்ன நடக்கிறது என்றால் உருப்படி அடையாளம் காணப்படும்போது அது மிகவும் எளிமையானதாக மாறும் அதற்கான செலவு எவ்வளவு என்பதை நாம் அறிவோம் எனவே நீங்கள் ஒரு ஓவியத்தை உருவாக்குகிறீர்கள் அல்லது தையல்காரர் தயாரித்த ஆடை போன்ற தனிப்பயனாக்கப்பட்ட தயாரிப்பு போன்ற ஒன்றை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் ஒரு காரை விற்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண கார் அல்ல இது ஒரு டிசைனர் கார் இது மிகவும் விலை உயர்ந்தது இப்படிபட்ட பொருளை எளிதாக அடையாளம் காண முடியும் மேலும் அந்த பொருளின் விலையை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் மொத்த உற்பத்தி சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஆயிரக்கணக்கான அல்லது சில சந்தர்ப்பங்களில் தொடர்ச்சியாக பல யூனிட்கள் தயார் செயகிறீர்கள் அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது மேலும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஒரு குறிப்பிட்ட பொருளின் விலையை நாம் அறிந்து கொள்வது சாத்தியமில்லை நாம் எப்போதுமே குறிப்பிட்ட பொருளை அடையாளம் காண முயற்சிக்க வேண்டும் ஆனால் நாம் அடையாளம் காண முடியாத நேரத்தில் மற்ற முறைகளுக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கும் மிகவும் பிரபலமான முறைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை முதலில் உள்ளன இப்போது முதலில் என்ன நடக்கிறது என்றால் பழைய உருப்படிகளான 50 உருப்படிகள் கிடைத்துள்ளன புதிய 200 உருப்படிகள் வருகின்றன ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் 30 உருப்படிகளை வெளியிட்டுள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே 50 உருப்படிகள் உள்ளன புதிய 200 உருப்படிகள் வந்துள்ளன 30 உருப்படிகள் வெளியே செல்கின்றன தொடக்கப் பட்டியலில் 50 உருப்படிகள் ஏற்கனவே இருப்பதால் வழங்கப்பட்ட 30 பொருட்கள் தொடக்க சரக்குகளிலிருந்து வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுவோம் எனவே இது ஒரு வரிசையில் இருப்பது போன்ற ஒரு எளிய வரிசை முறை முதலில் யார் வந்தாலும் முதலில் டிக்கெட் கிடைக்கும் பின்னர் இரண்டாவது பின்னர் மூன்றாவது பின்னர் முன்னும் பின்னும் எனவே ரசீதுகளின் வரிசைப்படி ஒரு பொருள் சரக்குகளில் வந்த போதெல்லாம் அதை அதே வரிசையில் வெளியிடுவோம் எல்லா அலகுகளும் செயற்பாட்டில் இருப்பதால் இதன் வெகுஜன உற்பத்தியின் சிக்கல்கள் சீரற்றதாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே எந்த உருப்படி புதியது எந்த உருப்படி பழையது என்பது உங்களுக்குத் தெரியாது ஆனால் மதிப்பீட்டு நோக்கங்களுக்காக பழைய உருப்படிகள் முதலில் வழங்கப்படுகின்றன என்று நாம் கருதுவோம் அவை அந்த செலவில் மதிப்பிடப்படும் ஒப்பீட்டளவில் புதியதாக இருக்கும் மீதமுள்ள பொருட்கள் இருக்கும் சரக்குகளில் மற்றும் அவர்கள் வாங்கும் செலவில் அவை மதிப்பிடப்படும் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இது தரவு என்று சொல்லலாம் இப்போது ரசீது தேதி உங்களுக்குத் தெரியும் இவை வாங்கிய அலகுகள் அறியப்பட்ட பல்வேறு கொள்முதல் மற்றும் விலை அறியப்படுகிறது எனவே 5 ஆம் தேதி 5 யூனிட்களை 7 க்கு 5000 யூனிட்டுகளையும் பின்னர் 12 ஆம் தேதி 3000 யூனிட்களை 9 ஆகவும் 20 ஆம் தேதி 6900 யூனிட்டுகளை 9 க்கு வாங்கியுள்ளோம் அதன் பிறகு 22 ஆம் தேதி 8000 யூனிட்டுகள் 11 மற்றும் 27 ஆம் நாள் 2000 யூனிட்டுகள் 13 ஆக ஒரு மாதத்தில் முற்றிலும் ஐந்து வெவ்வேறு கொள்முதல் உள்ளன இதன் அலகுகள் மற்றும் விலைகள் நமக்கு தெரியும் இப்போது 20000 யூனிட்டுகள் மாதத்தில் வழங்கப்பட்டன மேலும் பங்குகளின் மதிப்பை நாம் தீர்மானிக்க வேண்டும் 20000 யூனிட்டுகள் மாதத்தில் வழங்கப்படுவதால் அவை ஏதேனும் ஒரு இடத்திலிருந்தே இருக்கக்கூடும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் என நம்புகிறேன் ஆனால் மதிப்பீட்டு நோக்கங்களுக்காக இவற்றை நாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லது அவை எந்தெந்த இடங்களிலிருந்து வழங்கப்படுகின்றன என்பதை நாம் மதிப்பிட வேண்டும் ஐந்து உருப்படிகள் இருப்பதால் முதலில் பழைய பொருட்களை அல்லது ஆரம்ப தேதியில் பெற்றவை முதலில் வழங்கப்படும் என்பதை முதலில் அடிப்படையாகக் கொள்வோம் எனவே முதலில் 5000 பின்னர் 3000 பின்னர் 6000 9000 மற்றும் பலவற்றை வெளியிடுவோம் 20000 அலகுகள் வழங்கப்படும் வரை மீதமுள்ள பொருட்கள் புதிய பொருட்களாக அவை பங்குகளில் இருக்கும் இப்போது இறுதிப் பங்கு 4900 ஆக இருப்பதைப் பார்க்கிறோம் எனவே நாம் என்ன செய்வோம் என்றால் 5 பிளஸ் 3 மற்றும் 6900 பிளஸ் 8 மற்றும் பிளஸ் 2 என மொத்த கொள்முதல் எடுத்துள்ளோம் அதில் இருந்து 20000 வழங்கப்படுகிறது எனவே மொத்தம் 24900 பொருட்கள் கிடைக்கின்றன மேலும் 20 வழங்கப்படுகின்றன எனவே 4900 பொருட்கள் பழையது அதாவது 5 மற்றும் 12 மற்றும் 20 ஆம் தேதிகளில் பெறப்பட்டவை புதியவை கையிருப்பில் இருக்கும் எனவே மிக சமீபத்திய உருப்படிகள் யாவை 27 2000 13 ஒரு சமீபத்திய உருப்படி நம்மிடம் 2009 4900 பங்கு இருப்பதால் அதில் 2000 என்பது 27 இல் வாங்கப்பட்டது மீதமுள்ள 2900 22 ஆம் தேதி வாங்கப்படுகிறது நீங்கள் பெறுகிறீர்களா எனவே 27 ஆம் தேதியில் 2000 யூனிட்டுகள் மற்றும் 22 ஆம் தேதி 2900 யூனிட்டுகள் வாங்கப்பட்டன இப்போது 2000 க்கு 13 ஆகவும் 2900 க்கு 11 ஆகவும் வரையறுப்போம் இது முடிக்கப்பட்ட பங்குகளின் மதிப்பு இப்போது நாம் LIFO ஐப் பயன்படுத்தினால் என்ன நடந்திருக்கும் LIFO முறையில் மூன்றாவது முறை முதலில் வெளியேறும் எனவே LIFO முறையில் கடைசியாக உருப்படிகள் முதலில் வழங்கப்படுகின்றன எனவே முந்தைய எல்லா பொருட்களும் அல்லது பின்னர் வந்த அனைத்து பொருட்களும் வழங்கப்படுகின்றன என்றும் 5 ஆம் தேதி 5000 க்கு மிகப் பழமையான கொள்முதல் என்பது கையிருப்பில் உள்ளது என்றும் நாம் கருதினோம் எனவே 5000 ரூபாய் யூனிட்டுகள் 7 ரூபாய்க்கு வாங்கப்பட்டன எனவே எனது பங்குகளை 5000 என மதிப்பிட்டிருப்பேன் 57900 க்கு பதிலாக 4900 முதல் 7 வரை செலவு மிகவும் குறைவாக இருந்திருக்கும் எனவே FIFO அல்லது LIFO முறைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் பங்கு மாற்றங்களின் மதிப்பு நீங்கள் பெறுகிறீர்கள் இப்போது நாம் LIFO முறையைப் பார்ப்போம் எனவே நான் உங்களுக்கு LIFO முறையில் விளக்கியுள்ளபடி சமீபத்திய பொருட்கள் முதலில் வழங்கப்படுகின்றன இப்போது பல்வேறு தேதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன மீண்டும் அலகுகள் மற்றும் விலைகளின் அலகுகள் உங்களுக்குத் இங்கே தெரியும் இப்போது மாதத்தில் 22000 யூனிட்டுகள் வழங்கப்படுகின்றன எனவே நாம் என்ன செய்வோம் முதலில் மொத்தகொள்முதலில் இருந்து 22000 கழிப்போம் ஆகவே 5500 யூனிட்டுகள் பங்குகளில் கிடைக்கின்றன என்பதை அறிவோம் நீங்கள் பெறுகிறீர்களா ஆகையால் மொத்தம் 3 பிளஸ் 6 பிளஸ் 2500 மற்றும் 7000 பிளஸ் 9000 ஆகியவற்றை கணக்கிட வாய்வழியாக முயற்சித்தேன் இவை மொத்தம் 22000 யூனிட்டுகள் வழங்கப்பட்ட மொத்த கொள்முதல் ஆகும் ஆக மொத்த கொள்முதல் 27500 கழித்தல் 22 ஆக இருந்தது எனவே நான் 5500 அலகுகள் வைத்திருக்கிறேன் இப்போது கேள்வி என்னவென்றால் பழைய உருப்படிகள் அல்லது புதிய உருப்படிகளை எந்த பங்கு கொண்டுள்ளது FIFO முறையில் பழைய உருப்படிகள் வெளியிடப்பட்டதாகவும் புதிய உருப்படி கையிருப்பில் இருப்பதாகவும் நாம் கருதினோம் அங்கு LIFO ஐப் போலவே சமீபத்திய உருப்படிகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன என்றும் பழமையான பொருட்கள் கையிருப்பில் உள்ளன என்றும் கருதப்படுகிறது நமது பங்கு இப்போது 5500 ஆக இருப்பதால் இந்த நான்கு கொள்முதல் ஏற்கனவே வழங்கப்பட்டதாக நாம் கருதுகிறோம் ஆனால் 2 ஆம் தேதி 3000 க்கு 16 க்கு வாங்கப்பட்ட மிகப் பழமையான பொருள் இன்னும் கையிருப்பில் உள்ளது மேலும் 10 வது கொள்முதல் முதல் 20 க்கு 2500 உள்ளன அதுவும் கையிருப்பில் உள்ளது எனவே இப்போது நீங்கள் கவனியுங்கள் எனவே 2 ஆம் தேதி வாங்கிய 3000 யூனிட்டுகளும் 10 ஆம் தேதி 2500 யூனிட்டுகளும் வாங்கப்பட்டுள்ளன எனவே பங்கு இப்போது 3000 பெருக்கல் 16 ஆகவும் 2500 பெருக்கல் 20 ஆகவும் உள்ளது ஆகவே முடிக்கும் பங்குகளின் மதிப்பு 98000 ஆகும் எனவே இப்போது நீங்கள் LIFO மற்றும் FIFO முறையைப் புரிந்து கொண்டால் எந்த முறை உங்களுக்கு முடிக்கும் பங்குகளுக்கு அதிக மதிப்பைக் கொடுக்கும் பொதுவாக விலைகள் உயர்ந்து வருவதால் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியபடி பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் விலைகள் மெதுவாக உயர்ந்து கொண்டிருக்கின்றன FIFO வில் என்ன நடக்கிறது என்றால் பழைய உருப்படிகள் வெளியிடப்படுகின்றன மேலும் புதிய பொருட்கள் பங்குகளில் உள்ளன எனவே பொதுவாக பங்கு மதிப்பு சற்று உயர்ந்ததாக இருக்கும் மேலும் இந்த பங்கு மதிப்பு சந்தை மதிப்புடன் நெருக்கமாக இருக்கும் அதனால்தான் பொதுவாக LIFO ஐ விட FIFO முறை விரும்பப்படுகிறது LIFO முறையில் சமீபத்திய அலகுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன என்றும் பழைய அலகுகள் பங்குகளில் இருக்கும் என்றும் கருதப்படும் இப்போது LIFO மற்றும் FIFO க்கு இடையில் எந்த முறை உங்களுக்கு அதிக லாபம் தரும் உயரும் விலைகள் சாதாரணமாக இருக்கும் சூழ்நிலையில் FIFO வில் பங்கு மதிப்பு அதிகமாக உள்ளது எனவே சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கும் இலாபங்களும் அதிகமாக இருக்கும் LIFO இல் சொத்து மதிப்பு குறைவாகவும் லாபம் குறைவாகவும் இருக்கும் இப்போது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நிறுவனங்கள் இலாபங்களுக்கு வரி செலுத்த வேண்டும் எனவே அவர்கள் குறைந்த லாபத்தைக் காட்ட விரும்புகிறார்கள் எனவே அவர்கள் LIFO ஐ விரும்புவார்கள் இருப்பினும் வருமான வரி அதிகாரிகள் போலவே ஸ்மார்ட் வருமான வரி அதிகாரிகள் LIFO முறையைப் பயன்படுத்த அனுமதிப்பதில்லை பொதுவாக FIFO முறை பெரும்பாலான ஒழுங்குமுறை அதிகாரிகளால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது ஆனால் இரண்டு முறைகளையும் புரிந்துகொண்டு ஒப்பிடுவது சுவாரஸ்யமானது இப்போது நான் இரண்டு வெவ்வேறு வழக்குகளை எடுத்துள்ளேன் ஒன்று FIFO விற்கும் ஒன்று LIFO விற்கும் இரண்டு எடுத்துக்காட்டுகளுக்கும் LIFO மற்றும் FIFO வின் படி பங்குகளை இப்போது கணக்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பின்னர் நீங்கள் LIFO வின் கீழ் ஒப்பீட்டு புள்ளிவிவரத்தைப் பெறலாம் மற்றும் FIFO வின் கீழ் பெறலாம் நீங்கள் பெறுகிறீர்களா இப்போது LIFO ஒரு விதம் FIFO மற்றொரு விதமாகும் FIFO இல் பங்குகளின் மதிப்பு பொதுவாக LIFO வைவிட அதிகமாக உள்ளது இது குறைவானதாக மேலும் ஒரு முறையில் உள்ளது இது ஊடகங்கள் வழியாக செயல்படுகிறது அந்த முறையில் என்ன செய்யப்படுகிறது என்றால் இங்கே நாம் ஒரு வெய்ட்டேட் ஆவெரேஜ் முறைக்கு செல்கிறோம் பழைய அல்லது புதிய விலைகளை மட்டுமே பயன்படுத்துவதற்குப் பதிலாக வெய்ட்டேட் ஆவெரேஜ் சராசரியைக் கணக்கிடுகிறோம் எனவே இந்த முறையின் கீழ் சரக்குகளின் மதிப்பு மெதுவாக மாறுகிறது எனவே வெய்ட்டேட் ஆவெரேஜ் அலகுகளில் விற்பனைக்குக் கிடைக்கும் பொருட்களின் மொத்த விலை சூத்திரத்தைக் நீங்கள் காணலாம் எனவே சராசரி விலையைப் பெறுவோம் எனவே அளவு விலை மற்றும் செலவுகளை இந்த உதாரணத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் 3200 அலகுகள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் மொத்த அளவு 3200 மொத்த செலவு 43 32 இல் 43 ஐக் கணக்கிடலாம் ஆகவே 13 44 என்பது ஒரு சராசரி விலை மற்றும் பங்கு 200 ஆகும் எனவே 200 முதல் 13 44 வரை நீங்கள் 2688 ஐ ஒரு சராசரி விலையாகப் பெறுவீர்கள் நீங்கள் அதைப் பெற்றுள்ளீர்கள் என்று நம்புகிறேன் வெளியீட்டு விலை வெயிட்டெட் ஆவெரேஜ் சிறந்தது ஏனென்றால் நீங்கள் வெளியீட்டு விலையை கணக்கிட்டவுடன் அதை ஒரு வெளியீட்டு விலையாகக் காட்டலாம் மேலும் அந்த மதிப்பையும் நீங்கள் எடுக்கலாம் எனவே நீங்கள் இங்கே ஒன்றை பார்க்க முடியும் பழைய செலவு பத்து மற்றும் இறுதியில் அது 12 ஆக இருந்தது இடையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தன ஆனால் நாம் ஒரு வெயிட்டெட் ஆவெரேஜ் 13 44 ஐ கணக்கிட்டுள்ளோம் அது ஒரு வெளியீட்டு விலையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதுவும் ஒரு முடிவுற்ற பங்காக எடுத்துக்கொள்கிறோம் எனவே பங்கு விலை இங்கே மாற்றப்பட்டுள்ளது ஆனால் திடீரென்று மாறாது இது வெயிட்டெட் ஆவெரேஜ்'இன் நன்மை பெரும்பாலான ஒழுங்குமுறை அதிகாரிகள் FIFO வைப் பயன்படுத்த அனுமதிக்கின்றன அல்லது வெயிட்டெட் ஆவெரேஜ் பயன்படுத்துகின்றன இப்போது விற்பனை விலையை சரிசெய்யும் அடுத்த முறைக்கு செல்வோம் இப்போது என்ன நடக்கிறது என்றால் பல சந்தர்ப்பங்களில் அதிக பதிவுகள் கிடைக்கவில்லை நூற்றுக்கணக்கான பொருட்கள் வர்த்தகம் செய்யப்படுகின்றன அல்லது விற்கப்படுகின்றன ஒரு பெட்டி கடையைப் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல வகையான பொருட்கள் 100 முதல் 500 பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன இவை ஒவ்வொரு முறையும் வாங்கப்பட்டு விற்கப்படுகின்றன எனவே பங்கு வைத்திருப்பவருக்கோ அல்லது கடைக்காரருக்கோ சரியான விலை மற்றும் தேதி தெரியாது எனவே இங்கே நாம் அளவு மற்றும் விலைகளைப் பார்த்துக் கொண்டிருந்தோம் அத்தகைய தகவல்கள் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்தக் காலத்தின் முடிவில் மார்ச் 31 ஆம் தேதி அவர்கள் உண்மையான பொருட்களைக் கணக்கிட முடியும் என்று சொல்லலாம் எனவே அலகுகளின் எண்ணிக்கையை நாம் அறிவோம் ஆனால் அதன் விலை நமக்கு தெரியாது இருப்பினும் விற்பனை விலையை பாக்கிங்கில் எழுத வேண்டியது அவசியம் என்பதால் விற்பனை விலையை அறிந்து கொள்வது மிகவும் எளிதானது எனவே என்ன செய்யப்படுகிறது என்றால் முதலில் பங்குகளின் விற்பனை விலை கணக்கிடப்படுகிறது ஆனால் பங்குகளை விற்பனை விலையில் காட்ட முடியாது என்பதை நாம் அறிவோம் எனவே அதன் மீதான லாப வரம்பை நாம் குறைக்கிறோம் பல்வேறு வகையான தயாரிப்புகளில் இலாப விகிதத்தின் மதிப்பீடுகள் இருக்கும் எனவே அவை பங்கு பட்டியலின் மதிப்பை பெறுவீர்கள் இது ஒரு மதிப்பீடாகும் இது ஒரு சரியான மதிப்பு அல்ல ஆனால் அது சரியான மதிப்புக்கு நெருக்கமாக இருக்கும் எனவே இதை ஒருமுறை பார்ப்போம் எனவே இங்கே தேதி வாரியான தகவல்கள் தெரியவில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அவர்கள் வாங்கிய பொருட்கள் போக்குவரத்து செலவு மற்றும் சேமிப்பு செலவு ஆகியவற்றை அவர்கள் அறிவார்கள் இப்போது முடிக்கும் பங்குகளின் விற்பனை மற்றும் விற்பனை விலையையும் அவர்கள் அறிவார்கள் ஏனென்றால் முடிக்கும் பங்குகளின் சரியான செலவு அவர்களுக்குத் தெரியாது இப்போது முதலில் என்னவென்றால் நீங்கள் விற்பனையையும் பங்குகளின் விற்பனை விலையையும் சேர்ப்பீர்கள் எனவே மொத்த மதிப்பு 60000 ஆகும் பின்னர் பல்வேறு வகையான செலவுகளைக் குறைப்போம் எனவே குறைந்த கொள்முதல் செலவு போக்குவரத்து செலவு மற்றும் சேமிப்பு செலவு அதாவது மொத்த லாபம் 28000 ஆகும் இப்போது 28000 மொத்தம் 60 இல் உள்ளது எனவே 60 இல் 28 மொத்த விளிம்பு 46 67 சதவீதமாகும் எனவே ஒவ்வொரு வகை தயாரிப்பு வரிகளுக்கும் மொத்த விளிம்பு கணக்கிடப்படுகிறது இது 46 67 சதவீதமாகும் எனவே இறுதி பங்குகளின் விற்பனை விலை 10000 கழித்தல் 46 67 சதவிகிதம் அதாவது 4667 ஆகும் 5333 என நீங்கள் சரக்குகளின் மதிப்பைப் பெறுகிறீர்களா இது அவர்களுக்கு சரியான மதிப்பு தெரியாத சரக்குகளின் செலவு மதிப்பிடப்பட்ட செலவு ஆகும் லாப அளவு எதிர்மறையானது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது விற்பனை விலையை விட செலவு அதிகம் பின்னர் அதை விற்பனை விலையாகக் காண்பிப்போம் ஆனால் இங்கே செலவு மதிப்பிடப்பட்ட செலவு 5333 ஆகவும் விற்பனை விலை 10000 ஆகவும் இருப்பதால் இந்த பங்கு இப்போது 5333 ஆக மதிப்பிடப்படும் இப்போது விற்பனை விலையை சரிசெய்யும் கடைசி முறை மிகவும் பொருத்தமான முறை அல்ல ஆனால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பதிவுகள் கிடைக்கவில்லை என்றால் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது எனவே இதன் மூலம் சரக்கு மதிப்பீட்டில் இந்த தலைப்பை நாங்கள் முடிக்கிறோம் மேலும் அறிய விரும்புவோர் கலந்துரையாடல் மன்றத்தில் மேலும் விவாதிக்கவும் வெவ்வேறு நிகழ்வுகளை உருவாக்கி வெவ்வேறு சூழ்நிலைகளில் புரிந்துகொள்ள முயற்சியுங்கள் வெயிட்டெட் ஆவெரேஜ் கீழ் மற்றும் சரிசெய்யப்பட்ட விற்பனை விலையின் கீழ் FIFO இன் கீழ் LIFO மதிப்பீடுகள் போன்றவைபுரிந்துகொள்ள முயற்சியுங்கள் எனவே நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் சொந்த வருடாந்திர அறிக்கைக்குச் சென்று நிறுவனம் எந்த முறையைப் பயன்படுத்துகிறது என்பதைச் சரிபார்க்கவும் அவர்கள் சரக்கு குறித்து ஒரு குறிப்பை எழுதுவார்கள் மேலும் சரக்கு மதிப்பீட்டிற்கு அவர்கள் பயன்படுத்தும் முறையையும் அதில் குறிப்பிட்டிருப்பார்கள் அது சரக்கு மதிப்பீட்டைப் பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளை உங்களுக்குத் தரும் உங்களுக்கு இந்த விரிவுரைகள் பிடித்திருக்கும் என நம்புகிறேன்